இந்த NPTEL விரிவுரைக்கு வரவேற்கிறேன் இன்று நாம் காந்த மின்னோட்ட அடர்த்தி M இருந்தால் வெக்டார் திறனை எவ்வாறு அதிலிருந்து கண்டறிவது பற்றியும் அலை சமன்பாட்டிற்கு வெக்டார் திறனைக் கொண்டு எப்படித் தீர்வு கண்டறிவது பற்றியும் பின்னர் ஒரு பொதுவான விஷயத்திற்குத் தீர்வு கண்டறிவது பற்றியும் காண்போம் சென்ற உரையில் காந்த மின்னோட்டத்தின் கருத்து பற்றிய முன்னுரையை அறிந்தோம் ஆகவே இப்போது J மற்றும் M இரண்டும் அதாவது மின்னோட்டமும் காந்த மின்னோட்டமும் இருந்தால் மேக்ஸ்வெல் சமன்பாட்டினை நாம் கீழ்கண்டவாறு எழுதலாம் மேக்ஸ்வெல் சமன்பாட்டில் டெல் கிராஸ் E என்பது மைனஸ் j ஒமேகா மியு H மைனஸ் M பிறகு டெல் கிராஸ் H என்பது j ஒமேகா எப்சிலான் E கூட்டல் J டெல் டாட் D என்பது ρe மற்றும் டெல் டாட் B என்பது ρm இதுவே பொதுமைப்படுத்தப்பட்ட மேக்ஸ்வெல் சமன்பாட்டு டைம் ஹார்மொனிக்கிற்கு அதாவது J மற்றும் M இரண்டுமே டைம் ஹார்மொனிக் மின்னோட்டங்கள் இப்போது நாம் ஏற்கனவே பார்த்தது போல M என்பது பூஜ்யமானால் J மட்டுமே இருக்கும் அதை மீண்டும் நாம் செய்யப் போவதில்லை ஆனால் இப்போது J என்பது பூஜ்யமாக இருந்து M பூஜ்யமாக இல்லையெனில் இந்த சமன்பாட்டினை நான் மாற்றி எழுதி அதற்கு இப்பொழுது தீர்வு கண்டுபிடிக்கிறேன் ஆகவே டெல் கிராஸ் E என்பது மைனஸ் j ஒமேகா மியு ஆனால் இந்த விடையானது வெக்டார் திறன் F ன் அடிப்படையில் இருக்கும் மின்னோட்டத்தைப் பொருத்தவரையில் காந்த வெக்டார் திறன் A என்பதை நாம் M ல் சேர்த்துள்ளோம் இப்போது மின்னோட்ட வெக்டார் திறன் F ஐக் கொண்டு வருகிறோம் ஆனால் இதைப் பொறுத்தவரையில் M இருக்கிறது J என்பது இல்லை ஆகவே நான் சப்ஸ்கிரிப்ட் F என்பதை புல அளவுகளில் இடுகிறேன் ஆகவே EF என்பதில் F சப்ஸ்கிரிப்டானது மின்னோட்ட வெக்டார் திறன் ஆகும் அதை நான் வரையறை செய்வேன் ஆதலால் நான் இந்த M ஐ எழுதுகிறேன் மேலும் டெல் கிராஸ் HF என்பது j ஒமேகா எப்சிலான் EF மட்டும் ஏனெனில் J என்பது '0' டெல் டாட் D ஆனது பூஜ்யமாகிறது நான் முதலில் ρe ஐ எழுதுகிறேன் பிறகு இதனை நிருபிக்கிறேன் மேலும் டெல் டாட் B என்பது நிச்சயமாக ρm இப்பொழுது நான் M ன் தகுதிகளைத் தருகிறேன் M என்பது டைம் ஹார்மோனிக் காந்த மின்னோட்டம் டைம் ஹார்மோனிக் காந்த மின்னோட்டமும் ஒரு ஹோமொஜீனியஸ் ரிஜியன் ஆகவே இப்பொழுது கன்டினியுட்டி சமன்பாட்டை நான் முதலில் எழுதுகிறேன் டெல் கிராஸ் J என்பது மைனஸ் j ஒமேகா ρe இப்பொழுது J என்பது பூஜ்யம் ஆகவே டெல் டாட் J என்பது '0' ஆதலால் ρe என்பதும் '0' ஆகவே ρe என்பது '0' எனில் டெல் டாட் D என்பதும் '0' ஆகிறது ஆதலால் டெல் டாட் எப்சிலான் EF என்பதும் '0' ஆகிறது எனவே மின்புலத்தின் டைவர்ஜன்ஸ் என்பதும் காந்த மின்னோட்டம் '0' என்பதால் '0' ஆகிறது எனவே நான் EF என்பதை மைனஸ் 1 வகுத்தல் எப்சிலான் டெல் கிராஸ் F என எழுத முடியும் நான் இப்பொழுது வெக்டார் திறனை அறிமுகப்படுத்துகிறேன் இது ஒரு மின் வெக்டார் திறன் F என்பது மின் வெக்டார் திறன் ஏனெனில் மின்புலமானது இந்த வெக்டாரினால் வரையறுக்கப்படுகிறது இப்பொழுது EF என்பதை மேக்ஸ்வெல் ன் இரண்டாவது கர்ல் சமன்பாட்டில் நான் இடுகிறேன் இப்போது EF க்கான சமன்பாடு F ன் அடிப்படையில் அமைந்துள்ளது ஆகவே இதுவே எனது இரண்டாவது கர்ல் சமன்பாடு ஆகும் ஆகவே இங்கு அதை நான் இடும் போது டெல் கிராஸ் HF என்பது j ஒமேகா எப்சிலான் EF ஆகும் இப்போது EF மதிப்பை நான் j ஒமேகா எப்சிலான் மைனஸ் 1 வகுத்தல் எப்சிலான் டெல் கிராஸ் F என்று எழுத முடியும் அல்லது டெல் கிராஸ் HF கூட்டல் j ஒமேகா F என்பது '0' ஆகிறது என எழுத முடியும் எனவே HF கூட்டல் j ஒமேகா F என்பதில் கர்ல் என்பது '0' என்பதால் இவற்றின் கிரேடியன்ட் ஆனது ஸ்கேலார் Vm எனக் கூற முடியும் இப்போது இந்த மைனஸ் என்பது கர்ல் சமன்பாட்டில் M ஆனது எதிர்குறியுடையது என்பதால் வருகிறது ஆகவே இதை சரிபடுத்துவதற்காக நாம் மின் வெக்டார் திறன் மற்றும் காந்த ஸ்கேலார் திறன் ஆகிய இரண்டையும் எடுத்துக் கொள்கிறோம் வரையறையில் இருந்து எதிர்குறி வருகிறது ஆகவே இது இன்னொரு வரையறையின் சமன்பாடு அது ஸ்கேலார் திறன் கொண்டது அதாவது காந்த ஸ்கேலார் திறன் இப்போது இதனுடன் நான் F ன் கர்ல் எடுத்தால் அது இந்த சமன்பாடு வருகின்றது எனவே டெல் கிராஸ் EF என்பது மைனஸ் 1 வகுத்தல் எப்சிலான் டெல் கிராஸ் டெல் கிராஸ் F ஆகும் அது மைனஸ் 1 வகுத்தல் எப்சிலான் டெல் வெக்டாரைக் கொடுக்கிறது மேக்ஸ்வெல் ன் முதல் கர்ல் சமன்பாட்டிலிருந்து எனக்கு டெல் கிராஸ் EF மற்றும் கர்ல் EF ஆகியவற்றின் மதிப்பு கிடைக்கிறது இதிலிருந்து நான் மற்றொன்றைத் தருகிறேன் நான் இவை இரண்டையும் சமன் செய்தால் மைனஸ் 1 வகுத்தல் எப்சிலான் டெல் டெல் கிராஸ் F மைனஸ் டெல் ஸ்கொயர் F இது மைனஸ் j ஒமேகா மியு HF மைனஸ் M என்பதற்கு சமம் ஆகும் அல்லது டெல் ஸ்கொயர் F கூட்டல் j ஒமேகா மியு எப்சிலான் HF ஆனது டெல் டெல் டாட் F மைனஸ் M பெருக்கல் எப்சிலான் என்பதற்கு சமம் ஆகவே காந்த ஸ்கேலார் திறனின் சமன்பாட்டில் HF -க்குப் பதிலாக Vm என்பதை இட்டால் நான் இதனை டெல் ஸ்கொயர் F கூட்டல் j ஒமேகா மியு எப்சிலான் என்று எழுத முடியும் காந்தத் திறனின் வரையறையை நான் இங்கு இடுகிறேன் ஆகவே இதிலிருந்து HF என்பதின் மதிப்பை எழுத முடியும் அது இதிலிருந்து கழித்தல் கிடைக்கிறது நாம் இன்னும் F ன் டைவர்ஜன்சை வரையறுக்கவில்லை ஏற்கனவே வரையறுக்கப்பட்ட கர்ல் ன் டைவர்ஜன்சை நாம் எடுத்துக் கொண்டுள்ளோம் நமக்கு இன்னும் ஒன்று மீதம் உள்ளது அது காஷ் கண்டிஷன் இப்போது நாம் டெல் டாட் F என்பதை இடுகையில் அது மைனஸ் j ஒமேகா மியு எப்சிலான் Vm என்பதற்கு சமம் இதனை நாம் செய்கையில் நமக்கு சில பகுதிகள் ரத்தாகி நமக்கு டெல் ஸ்கொயர் F கூட்டல் k ஸ்கொயர் F என்பது மைனஸ் எப்சிலான் M இது F ன் இன்ஹோமொஜீனியஸ் வெக்டார் ஹேல்ம்கோல்ட்ஸ் சமன்பாடு ஆகும் இது தீர்வு காணப்பட வேண்டியது ஆனால் முன்பே இந்த சமன்பாட்டிற்கு நாம் ஏற்கனவே தீர்வு கண்டுள்ளோம் அதேபோல் இதற்கும் கண்டறியலாம் ஆகவே தீர்வு இங்கு பெறப்பட்டது F என்பது இப்போது தெரிந்திருப்பதால் நம்மால் தீர்வு காண முடியும் ஆகவே EF என்பது மைனஸ் டெல் கிராஸ் F என எளிதாக எழுதலாம் ஏனெனில் F தெரிந்த காரணி எனவே EF மற்றும் HF கண்டறியப்பட்டுவிட்டது இது மைனஸ் j ஒமேகா F மைனஸ் டெல் Vm என்பது மைனஸ் j ஒமேகா F கூட்டல் டெல் டெல் கிராஸ் F வகுத்தல் j ஒமேகா மியு எப்சிலான் பொதுவாக நான் இவ்வாறு எழுதுவேன் HF என்பதை j ன் அடிப்படையில் ஆனால் EF என்பது தெரிந்திருந்தால் மேக்ஸ்வெல் சமன்பாட்டின் உதவியுடன் இதன் கர்ல் எடுத்து அதிலிருந்து HF என்பதினை கொண்டு வரலாம் F தீர்வின் சிக்கலின் அளவினைப் பொறுத்து வழிமுறையினை மேற்கொள்ளலாம் இப்போது நாம் மீண்டும் திரும்பி நினைவு கூர்வோம் நாம் A க்கான சமன்பாட்டிற்கு தீர்வு கண்டறிந்தோம் ஆனால் இப்போது மின்மூலங்கள் J இன்ஹோமொஜீனியஸ் வெக்டார் ஹோமொஜீனியஸ் வெக்டார் மற்றும் காந்த வெக்டார் திறனின் அடிப்படையிலான இன்ஹோமொஜீனியஸ் வெக்டார் ஹேல்ம்கோல்ட்ஸ் சமன்பாடு ஆகியவற்றைப் பார்த்துள்ளோம் இந்த சமன்பாட்டினை நாம் ஏற்கனவே காந்த வெக்டார் திறனின் அடிப்படையில் பார்த்தோம் அதாவது டெல் ஸ்கொயர் A கூட்டல் k ஸ்கொயர் என்பது மைனஸ் மியு J என்பதற்கு சமம் இது இன்ஹோமொஜீனியஸ் வெக்டார் ஹேல்ம்கோல்ட்ஸ் சமன்பாடு என முன்பே பார்த்தோம் இந்த சமன்பாட்டிற்கு நாம் இரண்டு முறை தீர்வு கண்டுள்ளோம் இந்த இன்ஹோமொஜீனியஸ் பகுதியை மின் எலமென்ட் என்பதற்கு நாம் தீர்வு கண்டறிந்தோம் அதாவது அதிலிருந்து சிங்குலாரிட்டியையும் பெற்றோம் மற்றொரு முறை நீண்ட இருமுனைக் கோட்பாட்டிற்கும் நாம் தீர்வு கண்டோம் ஆனால் இந்த இரண்டு தீர்வுகளிலும் நாம் வெக்டார் ஹேல்ம்கோல்ட்ஸ் சமன்பாட்டை ஸ்கேலார் சமன்பாடாக எளிமைப்படுத்தினோம் ஏனெனில் இரண்டிலும் மின்னோட்டமானது Z திசையில் மட்டுமே இருந்தன எனவே இது ஒரு பரிமாண மூலம் ஆதலால்தான் நாம் இந்த வெக்டார் ஹேல்ம்கோல்ட்ஸ் சமன்பாட்டுக்கு தீர்வு கண்டறியாமல் விட்டுவிட்டோம் நாம் ஸ்கேலார் ஹேல்ம்கோல்ட்ஸ் சமன்பாட்டுக்கு தீர்வு கண்டறிந்தோம் ஆனால் இப்போது மின்னோட்டம் முப்பரிமாணமுடையது மற்றும் தன்னிச்சையானது அதாவது Z என்பது முப்பரிமாணமுடையது அதற்கு எப்படி தீர்வு கண்டுபிடிப்பது என்று இப்போது பார்ப்போம் ஆகவே இதனைச் செய்வதற்கு நாம் வரைபடத்தை மீண்டும் நினைவு கூர்வோம் இந்த வரைபடம் கார்ட்டீசியன் புள்ளிகளின் y x z என்பனவற்றை தீர்க்க உதவுகிறது ஏனெனில் பொதுவாக நாம் கார்ட்டீசியன் புள்ளிகளைத் தீர்ப்போம் மின்னோட்ட அடர்த்தி Jz என்பது புள்ளிகளின் ஆதிமூலத்தின் திசையில் இருப்பதாகக் கொள்வோம் Jz என்பது z கூறினை மட்டுமே கொண்டிருப்பதால் A என்பதும் z திசையில் மட்டுமே இருக்கிறது என்று நாம் எளிதாகக் கூறிவிடலாம் மேலும் வெக்டார் ஹேல்ம்கோல்ட்ஸ் சமன்பாட்டானது டெல் ஸ்கொயர் Az கூட்டல் k ஸ்கொயர் Az என்பது மைனஸ் மியு Jz ஆகும் ஆகவே இது ஸ்கேலார் சமன்பாடு ஆகும் நாம் இதன் தீர்வைப் பார்த்துள்ளோம் இதே வகையிலான வகையீட்டு சமன்பாடும் இதே தீர்வைக் கொடுக்கிறது எனவே Az என்பது மியு வகுத்தல் 4 பை Jz பெருக்கல் e யின் பவர் மைனஸ் j kr வகுத்தல் r dv ஆகும் ஆதிமூலம் இதன் மேல் இருக்கிறது எனவே இதனை நாம் தீர்வாகக் கண்டோம் இப்போது z கூறுக்குப் பதிலாக J என்பதும் x கூறினைக் கொண்டிருந்தால் அதாவது இது Jx மற்றும் Jy என்பதைக் கொண்டிருக்கிறது நாம் ஒவ்வொன்றாக எடுத்துக் கொள்வோம் இப்போது Jx இருப்பதாக வைத்துக் கொள்வோம் இதற்கு ஸ்கேலார் சமன்பாட்டுக்கு டெல் ஸ்கொயர் Ax கூட்டல் k ஸ்கொயர் Ax என்பது மைனஸ் மியு Jx ஆகும் இதில் Ax என்பதன் தீர்வு மியு வகுத்தல் 4 பை ஆகும் மேலும் நம்மிடம் Ay திசையிலான மின்னோட்ட அடர்த்தி உள்ளது ஆகவே நமது சமன்பாடானது டெல் ஸ்கொயர் Ay கூட்டல் k ஸ்கொயர் Ay என்பது மைனஸ் மியு Jy ஆகும் மேலும் Ay என்பது மியு வகுத்தல் 4 பை v Jy e இன் பவர் மைனஸ் j kr வகுத்தல் r மற்றும் dv ஆகும் ஆகவே இந்த அனைத்து கூறுகளும் இருந்தால் A என்பது மியு வகுத்தல் 4 பை J e இன் பவர் மைனஸ் j kr வகுத்தல் r மற்றும் dv என நாம் எளிதாக எழுதலாம் இதுதான் வெக்டார் ஹேல்ம்கோல்ட்ஸ் சமன்பாடு ஆகும் இப்போது ஆதியிலிருந்து அனைத்தும் நீக்கப்பட்டுவிட்டால் ஏனெனில் இது பொதுவானது அல்ல மூலம் என்பது சில புள்ளிகளில் பொதுவானதாக இருக்கும் ஆகவே இது நீக்கப்பட்டுவிட்டால் முதன்மை கூறுகள் மட்டும் அதாவது இந்த வரைபடத்தில் கூறுகளின் அமைப்பு xyz ஆகும் ஆனால் மூலம் இங்கு இருக்கிறது அதன் கூறுகள் xyz ஆகும் இதுவே எனது மின்னோட்ட சக்தி நான் இதை கரண்ட் சோர்ஸ் என்று கூறலாம் இப்போது நான் புள்ளி P ஐக் கவனிக்கிறேன் அதன் கூறுகள் xyz ஆகும் எனவே இதனை நான் r வெக்டார் என்று எழுதலாம் இது எனது r வெக்டார் ஆகும் எனவே இதற்கும் அப்சர்வேஷன் புள்ளி வெக்டாருக்குமானதை நாம் R என்று எடுத்துக் கொள்வோம் இது xyz என்பதைச் சார்ந்துள்ளது அது மியு வகுத்தல் 4 பை என இருக்கும் இது மியு v Jxyz e இன் பவர் மைனஸ் j kR வகுத்தல் R dv ஆகும் இதே வழிமுறையில் நான் இதை A என்று கூறலாம் இதே வழிமுறையில் வெக்டார் ஹேல்ம்கோல்ட்ஸ் சமன்பாட்டுக்கு மின் வெக்டார் திறன் F ன் அடிப்படையில் தீர்வினைக் கொடுக்கலாம் அது F என்பது எப்சிலான் வகுத்தல் 4 பை Mxyz e இன் பவர் மைனஸ் j kR வகுத்தல் R dv என இருக்கும் இப்போது J மற்றும் M என்பவை நேரியல் அடர்த்திகள் ஏனெனில் இவை J மற்றும் M என்பவை மின்னோட்ட அடர்த்தி ஆகும் அவை ஆம்பியர் பெர் மீட்டர் ஸ்கொயர் ஆனால் J மற்றும் M என்பதைக் குறிக்கின்றன ஆகவே J மற்றும் M என்பவை நேரியல் அடர்த்திகள் பெர் மீட்டர் அளவுக்கு ஆகும் பின்னர் இந்த வால்யூம் இன்டகரலானது சர்பேஸ் இன்டகரலாகக் குறைகிறது அச்சமயத்தில் A என்பது மியு வகுத்தல் 4 பை Jsxyz e இன் பவர் மைனஸ் j kR வகுத்தல் R ds மேலும் F என்பது எப்சிலான் வகுத்தல் 4 பை Msxyz e இன் பவர் மைனஸ் j kR வகுத்தல் R ds ஆகும் இப்போது மின் மற்றும் காந்த மின்னோட்டங்கள் Ie மற்றும் Im இருந்தால் பின்னர் இவை லைன் இன்டகரலாகும் ஆகவே A என்பது மியு வகுத்தல் 4 பை Iexyz e இன் பவர் மைனஸ் j kR வகுத்தல் R dl ஆகும் மேலும் அதேபோன்று F என்பது எப்சிலான் வகுத்தல் 4 பை ஆகும் ஆகவே இந்த திறன்கள் மற்றும் அவற்றிற்கான தீர்வுகளைக் கண்டோம் இப்போது மின்காந்தப் புலங்கள் கதிர்வீச்சின் தீர்வு என்னவென்று காணலாம் J மற்றும் M என்ற இரண்டுமே இருக்கும் போது ஏனெனில் இதற்கு முன்பு நாம் தனித்தனியாக J அல்லது M இருப்பதைப் பார்த்தோம் ஆகவே J மற்றும் M என்ற இரண்டுமே இருக்கும் போது முதலில் A என்பதைக் கண்டுபிடிப்பதற்கான செயல்முறையைக் காண்போம் அச்சமயத்தில் J யின் காரணமாக உள்ள காந்த வெக்டார் திறன் இதில் M என்பதை '0' என எடுத்துக் கொள்வோம் எனவே நீங்கள் இந்த மூன்றில் ஏதேனும் ஒரு சமன்பாட்டினைப் பெறுவீர்கள் என்னிடம் மின்னோட்ட அடர்த்தி கணம் உள்ளது என எடுத்துக் கொள்வோம் எனவே A என்பது மியு வகுத்தல் 4 பை பெருக்கல் J e இன் பவர் மைனஸ் j kR வகுத்தல் R dv பின்னர் F என்பதை M ன் காரணமாக மற்றும் கொண்டு கண்டறிவோம் இதில் F என்பது எப்சிலான் வகுத்தல் 4 பை M e இன் பவர் மைனஸ் j kR வகுத்தல் R dv பிறகு HA என்பதைக் கண்டுபிடியுங்கள் இப்போது நான் HA என்பதை எழுதுகிறேன் இது மின்னோட்டம் மற்றும் இருப்பதைக் குறிக்கிறது ஆகவே HA என்பது 1 வகுத்தல் மியு டெல் கிராஸ் A இப்போது நீங்கள் HA எப்படிக் கண்டுபிடிப்பது என்பதை அறிந்துள்ளீர்கள் பிறகு EA என்பதையும் கண்டுபிடிக்க முடியும் உங்களுக்கு ஏற்கனவே A யின் அடிப்படையில் தெரியும் அது மைனஸ் j ஒமேகா A மைனஸ் 1 மைனஸ் j வகுத்தல் ஒமேகா மியு எப்சிலான் டெல் டெல் கிராஸ் A மாற்றாக இந்த சமன்பாடு சிக்கலானதாக இருப்பின் நீங்கள் HA வைக் கண்டுபிடித்து பின் தருவிக்கலாம் நீங்கள் நேரடியாக மேக்ஸ்வெல் சமன்பாட்டில் இருந்தும் கண்டுபிடிக்கலாம் இது ஒரு மாற்று வழிமுறை எனவே HA என்பது உங்களுக்குத் தெரியும் என்று நினைக்கிறேன் எனவே நீங்கள் டெல் கிராஸ் HA என்பது j ஒமேகா எப்சிலான் EA என்பதைக் கண்டுபிடிக்கலாம் J என்பது இதில் '0' என்பது உங்களுக்கு நினைவில் இருக்கும் ஏனெனில் இதைக் கவனிக்கையில் J என்பது இதில் இல்லை எனவே J என்பதை மேக்ஸ்வெல் சமன்பாட்டில் இடுங்கள் அதிலிருந்து நீங்கள் EA என்பதைப் பெறலாம் எனவே EA என்பது டெல் கிராஸ் HA வகுத்தல் j ஒமேகா எப்சிலான் அதாவது இப்போது நீங்கள் EA மற்றும் HA ஆகியவற்றைக் கண்டுபிடித்துவிட்டீர்கள் இப்போது F என்பதிலிருந்து EF கண்டுபிடிக்கலாம் EF என்பது மைனஸ் 1 வகுத்தல் எப்சிலான் டெல் கிராஸ் F மேலும் HF என்பது மைனஸ் j ஒமேகா F மைனஸ் j வகுத்தல் ஒமேகா மியு எப்சிலான் டெல் டெல் கிராஸ் F அல்லது மாற்று வழியில் மேக்ஸ்வெல் சமன்பாட்டிலிருந்து கண்டுபிடிக்கலாம் அதில் EF என்பதின் கர்ல் எடுக்க வேண்டும் இங்கு M என்பது '0' என்பதை நினைவில் கொண்டு கண்டுபிடியுங்கள் நீங்கள் சூப்பர்பொசிஷன் கோட்பாட்டை பயன்படுத்துங்கள் ஆகவே மொத்த மின்புலக் கதிவீச்சு என்பது EA மற்றும் EF என்பவற்றின் கூட்டலாகும் இது மைனஸ் j ஒமேகா A மைனஸ் j வகுத்தல் ஒமேகா மியு எப்சிலான் டெல் டெல் கிராஸ் A மைனஸ் 1 வகுத்தல் எப்சிலான் டெல் கிராஸ் F வேறுவிதமான சமன்பாட்டையும் நீங்கள் கொள்ளலாம் ஆனால் இது நமக்கு எளிதாக இருக்கும் என்பதால் நான் இவ்வாறு செய்கிறேன் நாம் அடுத்தபடிக்குச் செல்வோம் அதாவது ஃபார் பீல்ட் அப்ராக்ஸிமேஷன் இதில் சிக்கலின் அளவு குறைவாக இருக்கும் எனவேதான் நான் மாற்றுவழியில் எழுதவில்லை மேலும் நீங்கள் H என்பதைக் கண்டுபிடிக்கலாம் H என்பது HA மற்றும் HF என்பதன் கூட்டலாகும் அதாவது 1 வகுத்தல் மியு டெல் கிராஸ் A மைனஸ் j ஒமேகா F மைனஸ் j வகுத்தல் ஒமேகா மியு எப்சிலான் டெல் டெல் டாட் F ஆகவே கதிர்வீச்சுப் புலங்களுக்கு நாம் ஒரு பொது சமன்பாட்டினைப் பெற்றுவிட்டோம் இங்கிருந்து நாம் அடுத்த உரையில் காண்போம் நாம் ஃபார் பீல்ட் கதிர்வீச்சைப் பற்றிப் பார்ப்போம் ஏனெனில் நமக்கு நியர் -பீல்ட் என்பதில் இப்போது ஆர்வம் இல்லை ஆனால் உங்களுக்கு அதில் ஆர்வம் இருந்தால் இதுவே சரியான தீர்வு இங்கிருந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஆனால் அதில் ரியாக்டிவ் மின்மறுப்பு என்ன ஆனால் நாம் உண்மையில் ஃபார் பீல்ட் மட்டுமே கண்டறிய விரும்புகிறோம் ஆகவே அடுத்த வகுப்பில் நாம் ஃபார் பீல்ட் அப்ராக்ஸிமேஷன் பற்றியும் அதனை எளிமைப்படுத்துவது பற்றியும் காண்போம்